BLAST CLUSTAL மற்றும் AL2CO இன் செயல்விளக்கம் இந்த டெமோவில் BLAST CLUSTAL W மற்றும் AL2CO போன்ற மூன்று கருவிகளைப் பற்றி விளக்குகிறோம் இதேபோன்ற வரிசைகளைப் பெற பல வரிசை சீரமைப்புகள் மற்றும் கன்சர்வேஷன்மதிப்பெண் வேண்டும் எனவே இதேபோன்ற வரிசைகளைப் பெற BLAST பயன்படுத்தப்படுகிறது CLUSTAL W என்பது பல வரிசை வரிசைப்படுத்தலைப் பெறப் பயன்படுகிறது மற்றும் கன்சர்வேஷன் மதிப்பெண்ணைப் பெற நீங்கள் பயன்படுத்தக்கூடியது AL2CO எனவே எந்தவொரு வினவல் புரதத்தையும் உதாரணமாக மயோகுளோபின் எடுத்துக்கொள்கிறோம் அதன் தொடர்புடைய வரிசைகளை எவ்வாறு ஒன்றாக இணைப்பது என்பதை நாங்கள் விளக்குவோம் மேலும் BLAST இன் வெளியீட்டில் இருந்து பல வரிசை வரிசைப்படுத்தலைப் பெறுவதற்கு CLUSTAL ஐப் பயன்படுத்துகிறோம் முடிவுகள் AL2CO வில் உள்ளீடாகப் பயன்படுத்தப்படும் கன்சர்வேஷன் மதிப்பெண்ணைப் பெற இந்த கருவிகளை எவ்வாறு பயன்படுத்துவது என்ற விவரங்களைப் பார்ப்போம் இந்த பயிற்சியில் மயோகுளோபின் பாதுகாப்பைக் கணக்கிட BLAST CLUSTAL மற்றும் AL2CO ஐப் பயன்படுத்துவோம் யுனிபிரோட்டிலிருந்து மனித மயோகுளோபின் முதன்மை வரிசையைப் பெறுவதன் மூலம் தொடங்குவோம் தொடர்புடைய புரதங்களைப் பெற யூனிபிரோட்டுக்கு எதிராக அதை பிளாஸ்ட்டு செய்யலாம் மேலும் MSA பல வரிசை வரிசைப்படுத்தலைப் பெற இந்த வரிசைகள் பயன்படுத்தலாம் பல வரிசை சீரமைப்பு ஒவ்வொரு எஞ்சிய ரெசிடியூஸ்களுக்கும் கன்சர்வேஷன் மதிப்பெண்ணைக் AL2CO ஐப் பயன்படுத்தி கணக்கிடும் இதை நாங்கள் பகுப்பாய்வு செய்து கன்சர்வேஷன் முடிவுகளிலிருந்து ஊகிப்போம் இதை தொடங்க முதலில் uniprot சென்று மனித மயோகுளோபின் வரிசையை தேடுவோம் மேம்பட்ட தேடலின் முடிவுகளில் நீங்கள் குழப்பமடைந்துவிட்டால் P02144 என்பது மனிதனின் மயோகுளோபின் வரிசை ஏனெனில் நீங்கள் உயிரினத்தையும் பெயரையும் பார்க்க முடியும் மனிதர்களிடமிருந்து மயோகுளோபின் பார்ப்போம் மயோகுளோபின் ஒரு குளோபுலார் புரதம் அது ஒரு மோனோமர் இது ஹீமோகுளோபினுக்கு ஒத்த ஒரு குழுவைக் கொண்டுள்ளது இது ஆக்ஸிஜனுடன் பிணைக்க உதவுகிறது மற்றும் உயிரணுக்களில் ஆக்ஸிஜனை குறிப்பாக தசை செல்களில் சேமிக்கிறது திமிங்கலம் போன்ற ஆழமான இடங்களில் வசிக்கும் பாலூட்டிகளுக்கு இது மிகவும் அவசியம் பட்டியலிடப்பட்டுள்ள 65 மற்றும் 94 சக்திக்கு உயர்த்தப்பட்ட செயல்பாடு மற்றும் உலோக பிணைப்பை நாம் காண முடிந்ததால் Uniprot வடிவமைப்பிலிருந்து வரிசையைப் பெறுவோம் FASTA நியமன வரிசையைப் பதிவிறக்கம் செய்து அதை சேமிக்கவும் இப்போது அதற்கு எதிராக BLAST என்ற வரிசையை நாங்கள் பெற்றுள்ளோம் UniProt டேட்டா பேசில் BLAST பக்கத்திற்கு செல்லலாம் புரதம் BLAST BLAST P ஐப் பயன்படுத்துவோம் நாம் நேரடியாக அணுகல் எண் அல்லது யூனிபிரோட் எண்ணை உள்ளிடலாம் அல்லது பதிவிறக்கிய கோப்பை பதிவேற்றவும் நம்மால் முடியும் ம் BLAST இன் UI ஐப் பார்த்தால் அது மிகச் சிறப்பாக ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளது முதல் பிரிவில் உள்ளது வினவல் வரிசை குவாரிக்குள் நுழைய எங்களுக்கு பல விருப்பங்கள் உள்ளன இரண்டாவது பிரிவு டேட்டா பேசை உள்ளடக்கியது அதற்கு எதிராக நாங்கள் BLAST செய்ய விரும்புகிறோம் மூன்றாம் பிரிவில் நீங்கள் பயன்படுத்த விரும்பும் வழிமுறை உள்ளது கூடுதலாக நான்காவது பிரிவு அல்காரிதம் அளவுருக்கள் உள்ளன அவற்றை பின்னர் விவாதிப்போம் இப்போது நான் வினவல் வரிசையைத் தேர்ந்தெடுத்துள்ளேன் இலக்கு வரிசையைத் தேர்வுசெய்ய அனுமதிக்கிறேன் இங்கே வெவ்வேறு இலக்கு டேட்டாபேஸ்கள் உள்ளன nr UniProt ref வரிசை சுவிஸ் புரோட் PDB etceteraஇல்லையென்றால் டேட்டாபேஸ் கலை பற்றி குழப்பம் ஏற்பட்டால் உதவியைக் கிளிக் செய்க உங்களுக்கு டேட்டாபேஸ் மற்றும் அங்குள்ள வரிசைகளின் எண்ணிக்கை கிடைக்கும் நான் யூனிபிரோட்டைத் தேர்ந்தெடுப்பேன் ஏனென்றால் அதில் மதிப்பாய்வு செய்யப்பட்ட வரிசைகள் உள்ளன அல்லது வரிசைகளின் எண்ணிக்கை மிகக் குறைவாக இருக்கும் மேலும் உயிரினங்களை விலக்க அல்லது சேர்க்க விருப்பம் உள்ளது எடுத்துக்காட்டாக நாம் மனித மயோகுளோபின் எடுத்துக்கொள்கிறோம் மனித வரிசையை விலக்குவோம் நான் மனிதர்களிடமிருந்து புரதத்தை விலக்கப் போகிறேன் விலக்க மற்றும் சேர்க்க கூடுதல் விருப்பங்கள் உள்ளன நீங்கள் இலக்கு தரவுத்தளத்தை மேலும் வடிகட்ட விரும்பினால் நீங்கள் வினவலை உள்ளிடலாம் எடுத்துக்காட்டாக நீங்கள் சீக்வென்சரின் நீளத்தினை கட்டுப்படுத்தலாம் மூன்றாவது பிரிவில் நீங்கள் BLAST p psi BLAST phi BLAST அல்லது டெல்டா BLAST ஐ தேர்ந்தெடுக்க விரும்பும் ஒரு புரோகிராமினை கொண்டுள்ளது நாங்கள் BLAST P உடன் செல்வோம் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் தேவைப்பட்டால் தேடல் சீரமைப்பு வழிமுறையை மாற்றியமைக்க அல்காரிதம் அளவுருக்களுக்கு நீங்கள் செல்லலாம் அதிகபட்ச இலக்கு வரிசை இங்கே நீங்கள் பெற விரும்பும் வரிசைகளின் எண்ணிக்கையை அமைக்கலாம் மேலும் ஒரு முதன்மை வாசல் ஒன்றுமில்லை ஆனால் E ன் மதிப்பிற்கான வரம்பு உங்கள் வினவல் வரிசையுடன் சீரமைக்கப்பட்ட ஒவ்வொரு வரிசையும் ஒரு E மதிப்பைக் கொண்டிருக்கும் மேலும் இந்த E மதிப்பு என்பது எதிர்பார்த்த எண்ணிக்கையிலான வரிசையாகும் இது ஒரு குறிப்பிட்ட வரிசையின் மதிப்பெண்ணை விட சமமாகவோ அல்லது அதிகமாகவோ இருக்கும் உங்கள் வரிசைக்கு இடையில் மிகச் சிறந்த பொருத்தத்தை நாங்கள் விரும்புகிறோம் நீங்கள் எதிர்பார்த்ததை கட்டுப்படுத்தலாம் உதாரணமாக நான் 10 பவர் மைனஸ் 4 ஆகவும் குறியீட்டு முறையாகவும் கட்டுப்படுத்தப் போகிறேன் உங்கள் அடிப்படையில் அதை மாற்ற விரும்பினால் blosum 62 ஐ நாங்கள் கற்றுக்கொள்கிறோம் எனவே உங்கள் அறிக்கையை நீங்கள் மாற்றலாம் இறுதியாக உங்களிடம் அளவுருக்கள் இருந்தால் BLAST ஐக் கிளிக் செய்க இப்போது வேலை செயலாக்கப்படும் ஒரு வேலையை நாங்கள் சமர்ப்பித்திருக்கிறோம் நீங்கள் உலாவியில் இருந்து உருட்டப் போகிறீர்கள் எனில் கோரிக்கை ஐடியைக் கவனியுங்கள் முடிவுகளுக்காக நான் இங்கே காத்திருக்கிறேன் BLASTஇல் இருந்து ஆரம்ப பகுதி அறிக்கை விவரம் ஜாப் ஐ வினவல் மற்றும் டேட்டாபேஸ் இலக்கு டேட்டாபேஸ் ஆகியவற்றை வெளியீடுகளாக பெறலாம் மேலும் நீங்கள் ஒரு கிராஃபிகல் சுருக்கத்தைக் காணலாம் இது சீரமைக்கப்பட்ட வரிசைகளில் ரீஜினல் வாரியான கன்சர்வேஷன் ஐ கண்டுபிடிக்க விரும்பினால் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மேலும் மதிப்பெண் மற்றும் E ன் மதிப்புகள் ஆகியவற்றுடன் அனைத்து சீரமைப்புகளும் பட்டியலிடப்பட்ட ஒரு சுருக்கத்தை நீங்கள் காணலாம் அதற்குக் கீழே ஒவ்வொரு சீரமைக்கப்பட்ட வரிசையின் தனிப்பட்ட சீரமைப்புகளையும் நீங்கள் காணலாம் இந்த விஷயத்தில் சீரமைக்கப்பட்ட வரிசைகளிலிருந்து நமக்குத் தொடர்கள் தேவை அதற்கு முன் மதிப்பெண்ணைப் பார்ப்போம் எனவே சீரமைப்பு திட்டத்திலிருந்து பெறப்பட்ட அதிகபட்ச மதிப்பெண்ணுக்கு ஒரு நெடுவரிசை உள்ளது மேலும் வினவல் கவரேஜ் உள்ளது எனவே இது புரதத்தின் நீளத்தின் ஒரு சதவீதமாகும் இது வினவலுடன் சீரமைக்கப்படுகிறது மேலும் 10 பவர் மைனஸ் 100 மற்றும் 10 இன் வரிசையாக இருக்கும் E மதிப்பு குறிப்பிடத்தக்க அளவு மிகக் குறைவு ஒரு அடையாள வரிசை துண்டிக்கப்பட்டு பட்டியலிடப்பட்டுள்ளது மேலும் ஒரு யூனிபிரோட்டுக்கு எதிராக நாங்கள் பிளாஸ்ட் செய்த யுனிபிரோட் ஐடிகள் இங்கே பட்டியலிடப்பட்டுள்ளன நீங்கள் பார்க்க முடிந்தபடி அடையாளம் E மதிப்புடன் குறைந்து கொண்டே செல்கிறது E மதிப்பு அதிகரிக்கும் மற்றும் இந்த பிளாஸ்ட் முடிவுகளில் பெரும்பாலானவை மயோகுளோபினிலிருந்து மனித மயோகுளோபினிலிருந்து வேறுபடும் பிற உயிரினங்களிலிருந்து நீங்கள் நீட்டிக்க முடிந்தால் ஹீமோகுளோபினையும் நீங்கள் காணலாம் இது மயோகுளோபினுக்கு மிகவும் ஒத்ததாகும் இப்போது சீரமைக்கப்பட்ட வரிசைகளை நாங்கள் பதிவிறக்குவோம் நீங்கள் சீரமைக்கப்பட்ட அனைத்தையும் சரிபார்த்து FASTAவரிசைக்கு பதிவிறக்கம் செய்து தொடரவும் எனவே இந்த சீரமைக்கப்பட்ட வரிசைகள் பதிவிறக்கம் மற்றும் FASTAவடிவம் பயன்படுத்துவோம் CLUSTAL ஐப் பயன்படுத்தி ஹோஸ்ட் செய்யப்பட்ட CLUSTAL W வலைத்தளத்திற்கு செல்வோம் மரபணு அல்லது JP CLUSTAL W முதலில் EB இல் ஒரு தளத்தில் செயல்படுத்தப்பட்டுள்ளது CLUSTAL W இந்த வலைத்தளம் இது போன்ற அளவுருக்களைக் சீரமைப்பிற்கான BLAST இல் கொண்டுள்ளது நான் துல்லியமான முறையைத் தேர்ந்தெடுத்து கோப்பைத் தேர்வுசெய்து ஜாப் ஐ சமர்ப்பிக்கப் போகிறேன் முடிவுகள் இங்கே உள்ளன முடிவுகளின் முதல் பகுதியில் வரிசைகளின் பட்டியல் மற்றும் FASTA தலைப்பு மற்றும் நீளத்திலிருந்து தொடர்புடைய ஐடிகள் இருப்பதை நீங்கள் காணலாம் ஒரு வரிசை 1 2 க்கு இங்கே பட்டியலிடப்பட்ட ஒரு சீரமைப்பு இருப்பதைத் தொடர்ந்து அதன் வரிசை 1 வரிசை 2 மற்றும் அதனுடன் தொடர்புடைய மதிப்பெண் மற்றும் பலவற்றோடு சீரமைக்கப்படுகிறது மேலும் சென்றாள் சீரமைப்பு முடிவுகளைக் காண்பீர்கள் இங்கே கிளிக் செய்வதன் மூலம் நீங்கள் நேரடியாக முடிவுகளுக்குச் செல்லலாம் மேலும் இங்கே சீரமைப்பு CLUSTAL வடிவத்தில் விளைகிறது இது இடது பக்கத்திலும் இடத்திலும் உள்ள ஐடிகளை இங்கே காண்பிக்கும் மேலும் ஒரு வரிசையாக நீங்கள் இந்த சீரமைப்பு கோப்பை சொல்ல முடியும் இப்போது சீரமைப்பு பல வரிசை சீரமைப்பு கிடைத்துள்ளது கன்சர்வேஷன் மதிப்பெண் பெற AL2CO பயன்படுத்துவோம் இது ஒரு வலை சேவையகம் AL2CO வரிசை கன்சர்வேஷன் மதிப்பெண் கணக்கிட Al2CO பயன்படுத்தப்படுகிறது வெவ்வேறு மதிப்புள்ள திட்டத்தைத் தேர்வுசெய்ய நாம் பயன்படுத்தக்கூடிய நெகிழ்வுத்தன்மையை இது வழங்குகிறது வகுப்பில் நாங்கள் கற்றுக்கொண்ட என்ட்ரோபி கன்சர்வேஷன் முறைகள் தேர்வு செய்ய blosum மேட்ரிக்ஸ் அல்லது வெவ்வேறு மேட்ரிக்ஸ் மற்றும் வெவ்வேறு இயல்பாக்குதல் வழிகள் உள்ளன தொடங்குவதற்கு முன் சீர்அமைக்கப்பட்ட டேட்டாவை உள்ளீடாக CLUSTAL வடிவமான CLUSTAL இன் சீரமைப்புக்கு கொடுப்போம் மின்னஞ்சல் ஐடி மற்றும் ஜாப் பெயர்கள் ஆப்ஷனல் என்ட்ரோபி அடிப்படையிலான முறையைப் பயன்படுத்தி இயல்பாக்கம் செய்யமுடியும் இயல்பாக்கம் என்றால் என்ன உங்களுக்கு உதவி மெனு கிடைக்கும் கிளிக் செய்ய இயல்பாக்கம் சராசரியைக் கழித்து இங்கே கொடுக்கப்பட்டுள்ள நிலையான விலகலால் வகுக்கும் என்ட்ரோபி முறை என்ன என்பதை நீங்கள் மறந்துவிட்டால் நீங்கள் இங்கே சூத்திரங்கள் மூலம் கற்றுக்கொள்ளலாம் நாம் ஜாப்பை சமர்ப்பிப்போம் முடிவுகள் இங்கே பட்டியலிடப்பட்டுள்ளன இங்கு 2 முடிவுகள் உள்ளன ஒவ்வொன்றாகப் பார்ப்போம் இங்கே பட்டியலிடப்பட்ட முதல் விஷயம் கன்சர்வா நிலை வாரியாக கன்சர்வேஷன் மதிப்பெண்கள் ரெசிடியூஸ் 1 எனக் கூறலாம் அவ்வளவு மதிப்பெண் இந்த மதிப்பெண் என்ன இவை நாம் கணக்கிட்ட என்ட்ரோபி அடிப்படையிலான மதிப்பெண்கள் எனவே ஒவ்வொரு ரெசிடியூஸ் நிலையும் ஒரு குறிப்பிட்ட மதிப்பெண்ணாக இதை நாங்கள் பின்னர் விளக்குவோம் ஆனால் இரண்டாவது வெளியீடு என்ன என்பதைப் பார்ப்போம் எனவே இரண்டாவது வெளியீட்டில் சீரமைப்பு உள்ளது இங்கு கன்சர்வேஷன் மதிப்பெண்ணுடன் கணினி மூலம் இண்டீஜர் 0 முதல் 9 வரை எனவே 9 மிகவும் நன்கு பாதுகாக்கப்பட்ட பகுதி அதேசமயம் 0 மாறக்கூடிய பகுதியைக் குறிக்கிறது எனவே இது முதல் வெளியீட்டில் நீங்கள் பெற்ற மதிப்பெண் மதிப்புகளைப் போலன்றி நேரடியாகப் புரிந்து கொள்ளலாம் யூனிபிரோட் தகவலை இங்கு கிடைத்த கன்சர்வேஷன் மதிப்புடன் ஒப்பிடுவோம் இது 65 மற்றும் 94 அல்லது உலோக பிணைப்பு பகுதி என்று கூறப்படுகிறது இது ஹிஸ்டைடின் எனவே அனைத்து இனங்களிலும் மயோகுளோபின் புரதங்கள் முழுவதும் பாதுகாக்கப்பட வேண்டும் எனவே 65 ஐப் பார்ப்போம் இது ஒரு ரிஜிஎன் ரெசிடியூஸ் 65 ஆகும் நீங்கள் கன்சர்வேஷன் நிலையை காண முடிந்தால் 9 இன் கன்சர்வேஷன் மதிப்பாக நாம் விளக்க முடியும்